பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஐ யில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் துறையின் பேராசிரியராக இருக்கும் சத்யநாராயணன் சக்ரவர்த்தி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர் அடிப்படையில் சென்னை ஐ யில் பி மற்றும் ஆராய்ச்சியை ஜார்ஜியா டெக் என அழைக்கப்படும் ஜோர்ஜியா தொழில்நுட்புத்தில் பெற்றுள்ளார் அவர் 20 ஆண்டுகளாக சென்னை ஐ யின் ஆசிரியராக இருந்து வருகிறார் அவரது ஆராட்சி பகுதிகள் ப்ரொபுல்ஷின் மற்றும் எரிப்பு துறைகள் இந்த இரண்டு பகுதியில் நிபுணர் அங்கீகாரம் பெற்றுள்ளதால் அவர் துறை தலைவராக உள்ளார் அவர் சென்னை ஐ யில் உள்ள எரிபொருள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான தேசிய மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உந்துதல் தொழில்நுட்பத்திற்கான மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆவார் எனவே அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு நிறைய மாணவர்களுடன் பணிபுரிகிறார் எனவே அவர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரருடன் தொடர்புடைய ஆராய்ச்சி அம்சங்களைப் பற்றி பேசுவதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்று கருதி பேராசிரியர் எஸ் ஆர் சக்ரவர்த்தி அவரை வரவேற்று பேச அழைக்கிறோம் ஆர் சக்ரவர்த்தி நன்றி பிரதாப் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு எளிதாக இருக்கும் கேமரா எனவே நீங்கள் பொதுவாக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பார்த்தால் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ல் ஆராய்ச்சி செய்யும் பாரம்பரியப் பகுதிகள் என உங்களுக்குத் தெரிந்திருந்தால்அதில் நீங்கள் நீண்ட காலமாக வேலை செய்திருக்கலாம் எனவே இப்பகுதிகளில் நிறைய இலக்கியங்கள் கிடைக்கின்றன ஆனால் இவை உங்களுக்குத் தெரிந்த பகுதிகளாகும் ஆர் சக்ரவர்த்தி ஆமாம் உலகெங்கிலும் மற்றும் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களிலும் வாகன ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் துறையை நீங்கள் பார்த்தால் 3 பரந்த பகுதிகள் உள்ளன முதல் பரந்த பகுதி ஏரோடைனமிக்ஸ் ஆகும் இது பல இடங்களில் விமான இயக்கவியளை கொண்டிருக்கிறது சில இடங்களில் விமானப் பொறியியலில் தீவிரமான ஆய்வுகள் இருக்கின்றன எனவே அவை சிறிய அளவில் தனித்தனியாக உள்ளது ஆனால் பொதுவாக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் விமான இயக்கவியலை உள்ளடக்கி கொண்டது இரண்டாவது பெரிய பகுதி கட்டமைப்புகள் ஆகும் இதில் பாடத்திட்டம் பொருட்கள் ஸ்மார்ட் பொருட்கள் போன்ற வகையான பகுதிகளை உள்ளடக்கியது பொதுவாக இந்த பொருட்களின் வடிவத்தை வைத்து விமானப் படைப்பு விண்வெளிப் படைப்பு மற்றும் மறைக்கிழித்தல் செய்ய உதவுகின்றன மூன்றாவது பகுதி இயந்திர உந்துவிசையை குறிக்கிறது இது விமானம் அல்லது ஸ்பேஸ் கிராஃப்டை செயல்படுத்துகிறது எனவே இயந்திரங்கள் ராக்கெட்டுகள் போன்றவற்றை உள்ளடக்கியிருக்கும் எனவே இந்த 3 பரந்த பகுதிகளில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நடக்கிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இவை தவிர ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் துறையில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட நவீன பகுதிகள் என்ன பேராசிரியர் எஸ் சக்ரவர்த்தி ஆமாம் மிக அதிகம் உதாரணமாக ஆளில்லா வான்வழி வாகனங்கள் மைக்ரோ ஏர் வாகனங்கள் மற்றும் பலவற்றின் தோற்றத்தை காணத் தொடங்குகிறோம் இந்த விஷயங்களை பற்றி சமுதாயத்தில் நிறைய சத்தம் உள்ளது எனவே அதில் சிறப்பு கவனம் நிறைய தேவைப்படும் ஆனால் எடுத்துக்காட்டாக பூச்சி விமானம் அல்லது சில விஷயங்களை பிரதிபலிக்க விரும்பினால் ஏரோடைனமிக்ஸ் பயங்கரமான சிக்கலாக உள்ளது அங்கு ஒரு சிறப்பு பகுதியாக இருக்க வேண்டும் அதேபோல் பிளவுபட்ட இறக்கைகள் மற்றும் ஏரோ நெகிழ்ச்சி ஆகியவற்றின் கட்டமைப்புகள் அங்கு இருக்கும் இந்த பகுதிகளில் கடந்த காலத்திலும் இருந்தன அவைகள் உண்மையில் மிகவும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் யூ ஏ வீ வகையான பயன்பாடு இதேபோல் உந்து சக்திக்கான மைக்ரோ திருஸ்டர்ஸ் சாதனங்கள் எனவே இந்த பாரம்பரிய பகுதிகளில் நீங்கள் இப்போது ஆழமான கவனம் பார்க்கிறீர்கள் இதேபோல் நவீன வானூர்திகளுக்காண கட்டுப்பாட்டு புதிய விமானத்திற்காண கட்டுப்பாட்டு விண்வெளி தொழில்நுட்பத்தில் ஆழமான விண்வெளி இயந்திரங்கள் என இவை அனைத்தும் புதிதாக உருவாகி வரும் பகுதிகளாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நீங்கள் என்ன தொழில் நுட்பத்தை ஆர்வமாகக் கருதுகிறீர்கள் என்பதைக் கவனித்து பாருங்கள் விண்வெளி தொழில் ஆம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது பற்றி நேரடியாக ஆர்வம் காட்டுகிறேன் ஏரோஸ்பேஸ் பொரியலில் நேரடியாக தொடர்பு இல்லாமல் அதன் ஆராய்ச்சியில் ஈடுபடும் உங்களுக்குத் தெரிந்த பிற தொழில்கள் என்ன பேராசிரியர் எஸ் ஆர் சக்ரவர்த்தி உண்மையில் நிறைய உண்மையில் விண்வெளி துறை ஓரளவு கவர்ச்சியானது என்பதால் இந்த துறையில் நடக்கும் முன்னோடி ஆராய்ச்சி நிறைய உள்ளது உதாரணமாக தனிநபர் கணினி உண்மையில் விண்வெளி ஆராய்ச்சியில் துவங்கியது அதனால் 1960 களில் அவை உருவாக்க முயற்சி செய்யப்பட்டன இப்போது அது எங்கும் நிறைந்திருக்கிறது இதேபோல் மோட்டார் வாகன துறையில் ஓட்டுநர் இல்லாத கார் போன்ற விஷயங்களுக்கு ஏரோஸ்பேஸில் முன்னோடியாகச் செய்துள்ளனர் எனவே அந்த வழியில் ஏரோஸ்பேஸ் மக்களுக்கு செய்ய முடியும் பயன்பாடுகள் நிறைய உள்ளது புதிய பொருட்கள் வளர்ச்சி ஸ்மார்ட் கட்டமைப்புகள் இந்த விஷயங்கள் நிறைய பயன்பாடுகள் உள்ளன உதாரணமாக இயந்திரப் பக்கத்தில் இயந்திரங்களை உந்துதல் மட்டுமின்றி சக்தியையும் சேர்த்துச் செல்கின்றன மின்சாரம் உற்பத்தி சாதனங்கள் போன்றவை மின்சாரம் உற்பத்தி செய்யும் வாயு விசையாழிகளைப் போன்றவற்றைச் செய்யலாம் அவை வானூர்தி செயல்பாட்டில் மேற்கொள்ளப்படும் அதே வகையான சுழற்சிகளாகும் மேலும் இதுபோன்ற பல எடுத்துக்காட்டுகள் உண்மையில் நிலப்பரப்பு பயன்பாடுகள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் உண்மையில் ஒரு தொடர்புடைய பின்னணியில் நாம் பார்க்கும்போது பொதுவாகக் காணப்படுகிறோம் பேராசிரியர் எஸ் ஆர் சக்ரவர்த்திமேலும் காற்று விசையாழிகள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஆமாம் பேராசிரியர் எஸ் ஆர் சக்ரவர்த்தி காற்று விசையாழிகள் போன்றவை புதுப்பிக்கத்தக்க சக்தி மீது இருப்பதால் நம்பிக்கையானது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நீங்கள் பார்த்தால் பொதுவாக தொழில் நுட்பத்தில் உங்கள் எம் டி மாணவர்களை யார் பணியமர்த்துகிறார்கள் எந்த வகையான பதவிகள் தொழிற்துறை அல்லது வேறெங்கும் கிடைக்கும் அவர்கள் என்ன நிலைப்பாடுகளை எதிர்பார்க்கிறார்கள் ஆர் சக்ரவர்த்தி எனவே நான் இந்த பதிலை உண்மையில் ஒரு படி மேலே எடுத்து கொஞ்சம் சற்று பரந்த பார்வையை விரும்புகிறேன் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிச்சயமாக ஆர் சக்ரவர்த்தி எனவே யாரோ ஆராய்ச்சி செய்கிறார்களோ அது 3 வெவ்வேறு அம்சங்களைக் கொண்டுள்ளது ஒரு ஆராய்ச்சி தேடல் அவை ஆராய்வதற்கு முயற்சி செய்கின்றன இரண்டாவதாக அது பயன்படுத்தப்படுகிறது மற்றும் மூன்றாவது என்ன திறன்கள் உள்ளது என்று ஆராய்ச்சி செய்ய முடியும் எனவே நீங்கள் நிகழ்வுகள் வகையைப் போன்றவராக இருந்தால் உங்களுக்கு கல்வி துறை உணர்வைக் குறிக்கும் நீங்கள் பயன்பாட்டு வகையான நபராக இருந்தால் பாரம்பரியமாக கோர் வேலைகள் என எதிர்பார்க்கலாம் அது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் தொடர்பு இருந்தாலும் விளையாட்டு மருத்துவம் உண்மையில் செய்து வருவது குறைவு எனவே உங்களுக்கு தெரியும் ஏரோடைனமிக்ஸ் மற்றும் தசைகள் மற்றும் பொருட்களை கட்டமைப்பு என்று சில பல்கலைக்கழகங்களில் ஆசிரிய உறுப்பினர்கள் ஆராய்ச்சி உள்ளது எனவே இது ஒரு பயன்பாடு பகுதி உங்கள் முக்கிய பகுதியில் விளையாட்டு மருத்துவம் அல்லது ஏதோ இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போதும் உங்கள் ஆராய்ச்சி பயன்பாடுகள் சமூக பொறியியல் வேலை சமூக தொடர்பு போன்றவை ஆகும் இதற்கு வெளியே அந்த பகுதி திறன் அமைக்கிறது பெரிய விஷயம் நீங்கள் கற்றுக் கொள்ளும் திறன்களை சரியாகச் செய்ய முயற்சிக்கலாம் எனவே திறன்களை பொதுவாக பரவலாக 2 அல்லது 3 வகைகளாகப் பிரிக்கலாம் பரிசோதனை திறமை செட் கம்ப்யூட்டேஷனல் திறமை செட் மற்றும் அனலிட்டிக் திறமைசார் செட் இருக்கலாம் எனவே இந்த 3 விஷயங்கள் அனைத்தும் உள்ளன உதாரணமாக நாம் மிக அதிகமான மேம்பட்ட லேசர் கண்டறிதல்களை செய்வோம் அவற்றை ஓரளவு கட்டுப்படுத்த முயற்சி செய்வோம் வாகன ஓட்டிகளை ஓட்ட முடியும் அல்லது ப ஈ ம் சி ப டீ FEM CFD போன்ற விஷயங்கள் மற்றும் கணக்கீட்டு கருவிகளைக் கொண்ட பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன எனவே கேள்வி எந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என விரும்புகிறீர்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் பயன்பாட்டு வகையான நபராக இருந்தால் நீங்கள் உண்மையில் நம்பமுடியாத இயற்பியல் முயற்சி நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுதந்திரமான ஆராய்ச்சியாளர் இருக்க வேண்டும் முயற்சி எது நீங்கள் கோர் வேலைகள் பார்ப்பீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் திறன்களைப் பற்றிக் கொள்ள முயற்சித்தால் உலகம் நிறைய விருப்பங்களுக்கு திறந்திருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி இப்போது கொஞ்சம் பின்தொடரலாம் உங்கள் மாணவர்கள் வேலைத்திட்டத்தை விட்டு வெளியேறுவதையும் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பேசினோம் வருகை தரும் மக்களைப் பார்ப்போம் உண்மையில் வெவ்வேறு பின்னணியில் உள்ள மாணவர்கள் வந்திருக்கலாம் பேராசிரியர் எஸ் ஆர் சக்ரவர்த்தி ஆம் அது சரியானது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிடமிருந்து வரும் சிலரும் பல்வேறு பல்கலைக் கழகங்களிலிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் வருகிறார்கள் அவர்கள் ஒரு MS மற்றும் PhD டிகிரிக்கு செல்லும்போது ஒரு ஆராய்ச்சி அடிப்படையிலான கல்வியைக் கற்றுக்கொள்வதற்கான படிப்பு சார்ந்த கல்வி உங்களுக்கு தெரியும் அவர்களின் கல்வி இருப்பு இந்த கட்டத்தில் குடியேறும் போது நீங்கள் காணும் குறிப்பிட்ட சிக்கல்கள் உள்ளனவா இந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியுமா சக்ரவர்த்தி இது மீண்டும் ஒரு பொது வினா ஆகையால் தேவைப்பட்டால் ஏரோஸ்பேஸ் பொருத்தமாக உள்ளதா என்பதைப் பார்ப்பதற்கு நான் அதைப் பதிலளிப்பேன் ஆனால் அடிப்படையில் நான் என்ன பார்க்கிறேன் என்றால் ஒருவரது படிப்பு பள்ளி முதல் பட்டப்படிப்பு வரை திட்டமிடப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு நேர அட்டவணை உள்ளது அது செமஸ்டர் அல்லது ஒரு வருட தொடக்கத்தில் கொடுக்கப்படுகிறது எனவே எங்கு உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்பதை நாம் சரியாக அறிந்திருக்கிறோம் எந்த அறையில் எந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் எனவே சுதந்திரமாக சிந்திக்க எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படவில்லை எங்களது நேரத்தை எப்படி செலவிட விரும்புகிறோம் நீங்கள் இப்போது ஒரு ஆராய்ச்சியாளராக ஆகிவிட்டால் அதைப் பற்றி நீங்கள் உண்மையில் சிந்தித்துப் பார்த்தால் நீங்கள் நிச்சயமாக வேலை செய்யும் போது கூட ஆராய்ச்சியை தொடங்குவதற்கு ஒரு வழக்கமான எம் பாடங்களில் சுமார் 6 படிப்புகள் மற்றும் லேப் என பிஸியாக இருக்கும் அது இல்லாமல் வீட்டு வேலைகள் மற்றும் அசைன்மென்ட் இருக்கும் ஆனால் இப்போது நீங்கள் 2 பாடத்திட்டங்களையே செய்து வருகிறீர்கள் ஓய்வு நேரத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எனவே பொதுவாக நான் மற்றவர்களை ஒப்பிடும்போது இந்த எம் டி மாணவர்கள் இன்னும் காயப்படுத்துகிறது ஏனெனில் எந்த ஆராய்ச்சி செய்ய கூடாது என்று உண்மையில் ஒரு மோசமான மனோபாவம் உள்ளது அவர்கள் படிக்கும் நேரம் அதிகம் ஒரு முதுநிலை படிப்பு 2 முதல் 3 ஆண்டுகள் வரை இருக்க வேண்டும் ஆனால் பொதுவாக எல்லோரும் இது 3 ஆண்டு காரியமாக பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த வழியைத் தள்ளிவிட்டனர் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்குத் தெரிந்திருந்தனர் படிப்படியாக அதை எளிதாக எடுத்துக் கொண்டார்கள் நான் எங்கள் மாணவர்கள் ஒரு நல்ல நேரம் மேலாண்மை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாரம் 7 நாட்கள் வாரத்தில் 168 மணி நேரம் நீங்கள் அங்கு கூறும் கணம் என்றால் ஒரு வாரத்தில் 168 மணி நேரம் ஆகிறது ஏனெனில் அவர்கள் அந்த சிறிய கணிதத்தை சரியாக செய்யவில்லை சரியான நேரத்தில் அவர்கள் அந்த மணிநேரங்களை பயன்படுத்துவது எப்படி என்று எனக்கு தெரியாது அதனால் தான் பெரும்பாலான மாணவர்கள் உண்மையில் நன்றாக நிர்வகிக்கவும் இல்லை அவர்கள் கண்காணிக்கவில்லை அங்கு ஒரு சில விரிவாக்கம் சில வகையான கிடைக்கும் அவர்கள் இனி குறிப்பிட்ட விஷயம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் இனி தங்கள் சொந்த விஷயங்களை கூர்மைப்படுத்தி 1 வருட முடிவில் எதைப் பெற்றுள்ளீர்கள் என்பதைவிட மிகக் குறைவானதாக இருக்கலாம் உங்கள் நேரத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக உணர்ந்திருந்தால் என்னவாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பெரியது மேலும் நீங்கள் கூறும் விதத்தில் பாடத்திட்டத்திற்கான விவரங்களைப் பற்றி தெரிந்துகொண்டோம் பொதுவாக மாணவர்கள் வருகிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த செயல்முறை மூலம் ஒரு முறை அவர்கள் எங்களிடம் தேவைப்படுகிற அனைத்தையும் கையாள முடியும் போதுமான அளவு தயாராக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா அவர்கள் வேறு எந்த பகுப்பாய்வு திறன்களில் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன பேராசிரியர் எஸ் ஆர் சக்ரவர்த்தி இது ஒரு பரிணாமக் காரியம் அவர்கள் தயாராக இருக்கலாம் ஆனால் அது ஒரு ஸ்பெக்ட்ரம் போன்றது அவர்களை பலர் தத்தெடுக்கிறார்கள் எனவே அவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்று அவர்கள் அறிந்தால் அவர்கள் தங்களைத் தாங்களே விரும்பும் உயர்ந்த இடத்தில் தங்களைப் பிணைக்க முயல்கிறார்கள் மேலும் கடந்த 20 ஆண்டுகளில் நான் சுற்றி வருகின்றேன் படிப்படியாக நான் பார்க்கிறேன் எங்கள் எதிர்பார்ப்புகளும் உயர்ந்து கொண்டே வருகின்றன எனவே உதாரணமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அதிகபட்சம் முன்னுரிமை அளவிலான தேர்வுகள் வந்துள்ளன மேலும் கூடுதல் துறைகளிலும் சிறப்புத் தேர்வுகள் மற்றும் புதிய பகுதிகளிலும் நிரப்பப்படுகின்றன எனவே நிபுணத்துவத்தின் நிலைமாணவர்கள் சந்தர்ப்பத்தை எழுந்து அதை சந்திக்க எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மிக முக்கியமான விஷயம் உண்மையில் சரியான அளவிற்கு நமது எதிர்பார்ப்புகளை வைத்திருக்க வேண்டும் மிகவும் அதிகமாக செய்ய வேண்டாம் அது ஒரு பிட் நம்பத்தகாத கிடைக்கும் ஆனால் எதிர்பார்ப்புகளை விட்டுவிடாதீர்கள் ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் அதைக் கைப்பற்றி மாணவர்கள் கலந்துகொள்ள எழுந்தால் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பது முக்கியம் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பெரியது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மேலும் இந்த வகையான விஷயங்களைப் பற்றி எனக்குத் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒருவிதமான சிக்கல் எனக்குத் தெரிந்திருக்கின்றது சக மாணவர்களுடன் அவர்களது ஆசிரியருடன் அவர்களின் வழிகாட்டியுடன் பல வழிகளோடு தொடர்புகொள்வதில் நிறைய கற்றுக்கொள்வது என்று இந்த யோசனை எப்போதும் உள்ளது உங்களுக்குத் தெரியும் மாணவர்கள் தங்கள் வழிகாட்டியை சந்திக்க வேண்டிய ஒரு நல்ல நடைமுறை என்ன ஆர் சக்ரவர்த்தி சரி வாரம் ஒரு முறை அல்லது வாரம் இருமுறை இருக்கலாம் சில நேரங்களில் பயணம் மற்றும் மாநாடுகள் போன்ற சமயத்தில் இதில் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் சிலவற்றை நாம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக சக மாணவர்களை சந்திக்கும் மாணவர்கள் எல்லா நேரங்களிலும் இருப்பதாக நான் நினைக்கிறேன் நான் அவர்கள் ஆய்வகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆய்வில் மாணவர்கள் ஒரு குழுவாக வேலை செய்ய வேண்டும் உண்மையில் தனி மாணவராக செய்ய முடியாது ஆனால் அது ஒவ்வொரு மாணவருக்கும் ஏதாவது செய்வதற்கு ஒரு உதவி கிடைக்குமென்று அர்த்தம் அது எல்லாவற்றையும் அர்த்தப்படுத்தியது ஆகையால் மாணவர்களைப் போலவே உண்மையில் வளத்தையும் இணைக்க வேண்டும் மேலும் அவர்கள் உபகரணங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் எனவே ஒரு நபர் தனது பரிசோதனையைச் செய்தால் அந்த கருவியைப் பிணைக்கிறார் அதாவது அந்த உபகரணத்தை பகிர்ந்து கொண்ட அடுத்த மாணவருக்கு அது கிடைக்காதது போல அதனால் அவர்கள் மிகவும் நல்ல உதவி புரிதலைக் கொண்டிருக்க வேண்டும் நான் என் பரிசோதனையை செய்யும் பொழுது எனக்கு உதவியாக இருக்கும் எனில் என் நண்பருக்கு உதவியாக இருக்கும்போது எனக்கு உதவுகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே இது பற்றி ஒரு அனுபவம் தான் ஆர் சக்ரவர்த்தி எனவே உலகெங்கிலும் பல இடங்களில் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியுமா உண்மையில் இதைக் காணலாம் பல பொது வெளியீடுகளில் ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இதற்கு காரணம் இருக்கிறது எனவே பல ஆய்வகங்கள் உண்மையில் ஒரு பிரச்சார முறைமையில் உள்ளன எனவே இப்போது அவர்கள் சரி என்று சொல்கிறார்கள் முழு ஆய்வகம் மாணவர் அச்சில் ஒரு பிரச்சார முறைமையில் வேலை செய்கிறார் அதனால் அவர்கள் ஒரு வாரதில் சோதனை முடிக்க வேண்டும் என்று பொருள் அந்த மாணவர் உரை உண்மையில் அனைத்து தரவு செயல்படுத்த வேண்டும் இந்த நாட்களில் பல முறை தரவு நிறைய வருகிறது தரவு பெற எளிது செயல்முறை புரிந்து கொள்ள கடினமாக உள்ளது மற்றும் நாம் அதை செய்ய வேண்டும் என்று செயலாக்க முயற்சி வேண்டும் எனவே அவர் பதவியை செயலாக்கம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் ஆனால் உண்மையில் அடுத்த நாள் வெளியீட்டுக்கு மற்ற மாணவர்களுடனும் வர வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஒருவருக்கொருவர் ஆர் சக்ரவர்த்தி ஒருவரின் வெளியீடுகள் மற்றும் பல இது ஒரு மோசமான ஒப்பந்தம் அல்ல உண்மையில் அவர்கள் ஒருவருக்கொருவர் சோதனையை வேலை செய்யும் பிரச்சினைகள் பற்றி கற்றுக்கொள்கிறார்கள் எனவே நான் மாணவர்களிடையே நேர பகிர்வு மற்றும் நேரம் மேலாண்மை வழிகாட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் தனிப்பட்ட சந்திப்பு அல்லது குறைந்தது ஒரு குழு கூட்டம் ஒரு வாரத்தில் ஒரு முறை நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்திய மாணவர்கள் ஜெர்மனி மாணவர்களை போல மிக நீண்ட நேரம் வழிகாட்டியை சந்திக்காமல் தங்கள் சொந்தக் கரங்களில் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருப்பதைப் நான் எதிர்பார்க்கிறேன் அதேசமயம் எங்கள் மாணவர்கள் விஷயங்களைச் செய்யத் தயாராக இல்லை என்று நான் நினைக்கிறேன் அதனால் அவர்களிடம் நமது கருத்துக்களை மாணவர்களிடம் சிந்திக்க வைக்க வேண்டும் மேலும் போஸ்ட் PhD செய்வபவர்கள் குறைவு இதனால் சிறிய திறன்களின் மறுபயன்பாட்டு அதிகம் உள்ளது எனவே திறன்களை அபிவிருத்தி செய்து மாணவர்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்போது நிறைய திறன்களை உருவாக்க முடியும் மாணவர்கள் யூடுப் வீடியோ போன்ற பல இடங்களுக்கு சென்று நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் இது நஃபிடெல் விஷயங்களைப் போன்று இலவசமாகப் பெறலாம் எனவே 50 மணிநேரம் அல்லது ஏதாவது ஒரு முறையான போக்கைப் போல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் விரைவாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும் வளர்ச்சியுடனான இத்தகைய திறமை நமக்கு இருந்தால் ஆசிரியரின் ஈடுபாடு சிறிது குறைவாக இருக்கும் அசல் ஆராய்ச்சி இலக்குகள் எப்போதும் இருக்க இந்த பரஸ்பர தொடர்பு வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு முறையும் மாணவரின் திறன்கள் வளர்க்கப்படும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி அது மிகச் சரியானது மிகவும் கவனமானது என்று நினைக்கிறோம் நாம் எப்படி அதை நெருங்கி வருகிறோம் நீங்கள் குறிப்பிட்டுள்ள விஷயங்களில் ஒன்று இந்த பல எழுத்தாளர் வெளியீடுகள் மற்றும் பலவற்றை உங்களுக்குத் தெரியும் நிச்சயமாக பொதுவாக ஒரு வெளியீடாக ஒரு ஆராய்ச்சியாளர்களின் நடவடிக்கைகளில் முன்னேற்றம் எப்படி நடைபெறுகிறது என்பதைப் பார்க்கிறோம் நீங்கள் ஒரு தத்துவஞானியாய் இருக்க வேண்டும் என்று உணருகிற வேறு எந்த வழியும் இருக்கிறதா இல்லையா ஆராய்வதில் மாணவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்களா என்பதைப் புரிந்துகொள்வது அவசியமா சக்ரவர்த்தி இது ஒரு கடினமான கேள்வி இது ஒவ்வொரு ஆய்வாளருக்கு மாறுபடும ஒவ்வொரு ஆய்வாளரும் இரவுநேர தூக்கத்தை கூட மறந்து ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் சில நேரங்களில் நான் என் ஆராய்ச்சி பற்றி சிந்திக்காமல் தூக்கமில்லாத இரவுகளை செலவிடுகிறேன் இது எண்ணிக்கை ஆகாது நான் என் வேலை பற்றி மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன் ஆனால் நான் மிகவும் தனிப்பட்ட சாதனை உணர்வு மற்றும் இதை செய்ய முடியும் வழிகளில் நிறைய உள்ளன என்று நினைக்கிறேன் பத்திரிகைகள் H குறியீட்டின் பத்திரிகைகளின் தாக்கங்கள் எதைப் பற்றி பேச விரும்புகிறீர்களோ அதுபோன்ற பத்திரிகைகளின் எண்ணிக்கையை நாங்கள் அளவிடுவோம் மேலும் நீங்கள் சில தரம் மற்றும் மேற்கோள் குறியீட்டையும் எல்லாவற்றையும் படமாக்கியுள்ளீர்கள் என்று கூறலாம் ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது எனவே இந்திய கல்வி சூழலில் நான் இந்தியாவில் கல்வியாளர்களுடைய பெரும்பாலானோரை அல்லது உண்மையில் அவர்கள் செய்யும் வேலையில் திருப்தி அடைந்து கொள்ள விரும்புவதை நினைத்து பார்க்கிறேன் மற்றும் பெரும்பாலான தொழில் முழுவதும் வேலை திருப்தி அறிவு உள்ளது நான் அல்லது நீங்கள் செய்ய வேண்டும் திருப்தி வேண்டும் எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதைப் பார்க்க விரும்பும் மக்கள் உண்மையில் இந்த துறையில் பயன்படுத்தப்படுகிறார்கள் உண்மையில் GH ஹார்டி யின் புத்தகத்தைப் பார்த்தால் கணிதவியலாளரின் மன்னிப்பைப் பார்த்தால் சதுரங்கம் விளையாடுவதைப் பற்றி பேசுவதற்கு அவரது எண் கோட்பாட்டை ஏற்றுவதைப் பார்க்கிறீர்கள் என்றால் உண்மையில் மிகவும் அறிவார்ந்த மற்றும் பார்வைக்கு விரும்பும் சிலர் இருக்கிறார்கள் அந்த மாதிரி ஏதாவது எனவே எந்த விண்ணப்பமும் விரும்பாத இந்த தூய பரிசோதனையாளர்கள் இருக்கிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஆமாம் சக்ரவர்த்தி எனவே அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மதிக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் குறைந்து வருகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் பேராசிரியர் எஸ்ஆர் சக்ரவர்த்தி சரியாக எனவே அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மதிக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் ஆமாம் சரி உண்மையிலேயே இந்த உரையை முடிக்க வேண்டும் நான் உங்கள் கருத்தை பெற விரும்புகிறேன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் துறையில் M S அல்லது Ph D திட்டத்தில் சேர்வதற்கு ஆர்வமாக உள்ள மாணவர்களுக்கு உங்கள் அறிவுரை என்ன ஆர் சக்ரவர்த்தி எளிய 3 வார்த்தை பதில் உன் இதயத்தை பின்பற்று பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஆர் சக்ரவர்த்தி எனவே இது உண்மை என்று நான் நினைக்கிறேன் எனவே நாம் இன்னும் வளர்ந்து வரும் நாடு என்பதால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறோமோ அதில் துரதிருஷ்டவசமாக நிறைய சமூக அழுத்தங்கள் உள்ளன எனவே நிறைய இழுக்கிறது மற்றும் அழுத்தங்கள் குடும்பம் நிறைய விஷயங்கள் உள்ளன எனவே நாளின் முடிவில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ நம் இருதயத்தை பின்பற்ற வேண்டும் எனவே ஒரு குறிப்பிட்ட வகையான ஆராய்ச்சி செய்ய விரும்பினால் நாம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை ஆராய்வோம் குறிப்பிட்ட வழிகாட்டியின் உறுதியுடன் பணிபுரிய வேண்டும் அது என்னவென்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது ஒரு சரியான விஷயம் வேறு எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும் பிரபஞ்சம் போன்ற இந்த அணுகுமுறை உன்னுடைய பொருளுக்காக உருவாக்கப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கிறேன் எல்லோரும் பின்பற்றுவோம் ஒரு பிரச்சினையும் இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கிரேட் எங்களுடன் சேர்த்ததற்கு மிகவும் நன்றி பேராசிரியர் எஸ் ஆர் சக்ரவர்த்தி நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மாணவர்கள் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று அழகாக கூறினார்